டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள பல்வேறு சேவைகளை ஒன்றாக இணைத்து என்டு டு என்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலை முழுமையாக உருவாக்குவது என்பதை பார்ப்போம் எனவே பல சேவைகளின் இந்த கலவையை இங்கே ஒன்றாகப் பார்க்கிறோம் பின்னர் டிசிபி பொரோட்டோகாலின் விவரங்களுக்குச் செல்வோம் டிரான்ஸ்போர்ட் லேயரைப் போலவே குறிப்பிட்ட அப்ளிகேஷன் சேவையுடன் அப்ளிகேஷன் லேயர் இடைமுகப்படுத்தியதை முன்பு விவாதித்தோம் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் இது என்டு டு என்டு இணைப்பை வழங்குகிறது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் என்டு டு என்டு இணைப்பை வழங்கும்போது ஒரு கற்பனையான சூழ்நிலையில் ஒரு ஒற்றை இயந்திரம் மற்றொரு இயந்திரத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது எனவே ஒரு டெஸ்க்டாப் D1 இது இணையத்தில் நாங்கள் தொடர்பு கொண்ட மற்றொரு டெஸ்க்டாப் D2 ஆகும் இது எனது இணைய குலவுடு மற்றும் D3 D4 என பிற இயந்திரங்களும் உள்ளன இப்போது இந்த ஒரு இயந்திரத்தில் பல அப்ளிகேஷன்கள் இருக்கக்கூடும் இவை அனைத்தும் ஒன்றாக இயங்கக்கூடியது இது A1 A2 இங்கே நீங்கள் மீண்டும் அப்ளிகேஷன் A1 ஐ இயங்குகிறீர்கள் அப்ளிகேஷன் A2 வை இயங்குகிறீர்கள் 3 அப்ளிகேஷன்கள் A1 A2 A3 ஐ இயங்குகிறீர்கள் மற்றும் ஒரு A4 அப்ளிகேஷனை இயக்குகிறீர்கள் எனவே ஒரே இயந்திரத்தில் பல பணி வகையான சூழலைப் பயன்படுத்துகிறோம் அவை அனைத்தும் ஒன்றாக இயங்கும் பல அப்ளிகேஷன்களாக இருக்கலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் பொரோட்டோகாலில் D1 இல் உள்ள அப்ளிகேஷன் D3 இல் உள்ள அப்ளிகேஷனுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது எனவே இந்த இரண்டு அப்ளிகேஷன்களும் ஒன்றுக்ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே நெட்வொர்க் பொரோட்டோகால் லேயரில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன D1 மற்றும் D3 தொடர்பு கொள்ள விரும்பும் இந்த இயந்திரங்களை நீங்கள் முதலில் தனித்துவமாக அடையாளம் காண வேண்டும் அதே நேரத்தில் இது போதாது D1 இல் உள்ள அப்ளிகேஷன் D3 க்கு மேல் அப்ளிகேஷன் 2 உடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே A1 மேலாக D1 ஆனது D2 க்கு மேல் A2 உடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது எனவே இந்த தகவல்தொடர்பு பாதையை நிறுவ வேண்டும் எனவே ஒரு இயந்திரத்தை நீங்கள் எவ்வாறு தனித்துவமாக அடையாளம் காண்பீர்கள் பின்னர் ஒரு இயந்திரத்தின் மேல் இயங்கும் அப்ளிகேஷனை எவ்வாறு தனித்துவமாக அடையாளம் காண்பீர்கள் என்ற கேள்வி வருகிறது எனவே அதைப் பார்க்க நாங்கள் இங்கே 2 வெவ்வேறு முகவரிகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே நெட்வொர்க் லேயரின் மேல் டிரான்ஸ்போர்ட் லேயர் உள்ளது மற்றும் அப்ளிகேஷன் லேயர் உள்ளது நாங்கள் முன்பு விவாதித்தபடி இந்த பகுதி உங்கள் அப்ரேட்டிங் சிஸ்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படுகிறது பின்னர் டிரான்ஸ்போர்ட் லேயர் இந்த முடிவுக்கு இறுதி பகுதிகளை அனுப்புகிறார்கள் எனவே பாக்கெட்டுகள் நெட்வொர்க் லேயர் வழியாக செல்கின்றன ஆனால் இந்த 2 டிரான்ஸ்போர்ட் லேயர் நிறுவனங்களுக்கு இடையில் டிரான்ஸ்போர்ட் லேயர் பைப்பை ஒரு லாஜிக்கல் பைப் என்று கருதுகிறோம் இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் நிறுவனத்தை அடையாளம் காண இந்த போர்ட் எண்ணைப் பயன்படுத்துகிறோம் எனவே போர்ட் எண் இந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு தனித்துவமாக வரைபடமாக்குகிறது எனவே D1 இல் அந்த அப்ளிகேஷன் 1 ஐப் பற்றி நாம் பேசுகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு D3 இல் அப்ளிகேஷன் 2 உடன் பேச விரும்புகிறது எனவே இந்த தனிப்பட்ட அப்ளிகேஷன்கள் இந்த போர்ட் எண்ணின் உதவியுடன் நெட்வொர்க்கில் அடையாளம் காணப்படுகின்றன இதேபோல் ஐபி முகவரியால் அடையாளம் காணப்பட்ட நெட்வொர்க்கில் உள்ள தனிப்பட்ட இயந்திரங்கள் ஐபி முகவரியை இந்த நெட்வொர்க் லேயருடன் பிணைக்கிறோம் மற்றும் போர்ட் எண்ணை டிரான்ஸ்போர்ட் லேயருடன் பிணைக்கிறோம் எனவே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹேட்டர் இது இந்த சோர்ஸ் போர்ட் எண் மற்றும் டெஸ்டினேசன் போர்ட் எண்ணைப் பயன்படுத்துகிறது இது டிசிபி பொரோட்டோகால் மற்றும் யுடிபி பொரோட்டோகாலின் விவரங்களை பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹேட்டரில் நீங்கள் சோர்ஸ் போர்ட் எண் மற்றும் டெஸ்டினேசன் போர்ட் எண்னை வழங்க வேண்டும் எனவே இந்த சோர்ஸ் போர்ட் எண் மற்றும் ஒரு டெஸ்டினேசன் போர்ட் எண் ஆகியவை அப்ளிகேஷனை தனித்தனியாக அடையாளம் காணும் இது டேட்டாவை அனுப்ப முயற்சிக்கிறது அல்லது டேட்டாவைப் பெற முயற்சிக்கிறது எனவே அது போர்ட் எண்ணின் பயன் பின்னர் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரின் மேல் நாம் ஒரு பைப்பை தர்க்கரீதியாக வரையறுக்கிறோம் எனவே இது மீண்டும் ஒரு லாஜிக்கல் பைப் மற்றும் இந்த லாஜிக்கல் பைப்பின் மேல் அனைத்து டிரான்ஸ்போர்ட் லேயர் சேவைகளையும் செயல்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு ஹலோ செய்யும் தொலைபேசி அழைப்பைப் போலவே உள்ளது எனவே நீங்கள் ஒரு ஹலோ செய்யும் போதெல்லாம் மற்ற நபர் உங்கள் செய்தியை சரியாகப் பெறுகிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதையாவது சொல்லும் போதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஹலோ நான் நன்றாக இருக்கிறேன் என்ற பதிலை பெறுகிறீர்களானால் சிறிது நேரம் காத்திருங்கள் எனவே மறுமுனை உங்கள் செய்தியை சேமித்ததில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் ஹலோ எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் 2 நிமிடங்கள் காத்திருக்கிறீர்கள் எந்த பதிலும் வரவில்லை என்றால் மீண்டும் ஹலோ நீங்கள் கேட்கிறீர்கள் எனவே அந்த பொரோட்டோகால்கள் அவை நீங்கள் நிறுவும் தர்க்கரீதியான சேனல்கள் நிறுவுதல் இப்போது நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்கள் செய்திகள் அனைத்தும் ஹலோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த செய்தி ஒரு சிக்னெல் உட்பொதிக்கப்பட்டுள்ளது பின்னர் உங்கள் தொலைபேசி நெட்வொர்க்கை இணைக்க இருக்கும் பிஷிக்கல் ஒயர் வழியாக மாற்றப்படுகிறது எனவே டேட்டா நெட்வொர்க்கில் நடக்கும் விஷயங்களைப் போலவே டிரான்ஸ்போர்ட் லேயரிலிருந்து டேட்டாவை அனுப்பும்போதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்டு டு என்டு உறுதியளிக்கிறது நீங்கள் அமைப்பின் மறுமுனையிலும் டேட்டாவை சரியாக அனுப்ப முடியும் அமைப்பு டேட்டாவை சரியாகப் பெறுகிறது ஏனென்றால் நெட்வொர்க் லேயரிலிருந்து தொடங்கும் பொரோட்டோகால் லேயரின் கீழ் லேயர் மற்றும் அவை கீழே அன்ரிலையபில் என நாம் கவனிக்கப்படுவதால் பாக்கெட் அங்கிருந்து கைவிடப்படலாம் எனவே பாக்கெட் அங்கிருந்து கைவிடப்படலாம் என்பதால் டிரான்ஸ்போர்ட் லேயரில் உண்மையில் பாக்கெட் அங்கிருந்து கைவிடப்படுகிறதா என்பதையும் உணருங்கள் அது சீக்வென்ஸ் நம்பரின் உதவியுடன் அடையாளம் காணப்படுகிறது பாக்கெட் கைவிடப்பட்டால் அதே பைப் வழியாக பாக்கெட்டை மீண்டும் அனுப்புகிறீர்கள் எனவே 2 டிரான்ஸ்போர்ட் லேயர் நிறுவனத்திற்கு இடையில் தனித்துவமான பைப் இது இந்த ஐபி முகவரியின் உதவியுடன் அடையாளம் காணப்படுகிறது இது நெட்வொர்க் லேயர் முகவரி எனவே நெட்வொர்க் லேயரில் இந்த ஐபி முகவரி என்னிடம் உள்ளது இங்கே எனக்கு போர்ட் எண் உள்ளது எனவே எனக்கு இந்த சோர்ஸ் ஐபி உள்ளது எனக்கு சோர்ஸ் போர்ட்டும் உள்ளது எனக்கு டெஸ்டினேசன் ஐபி உள்ளது எனக்கு டெஸ்டினேசன் போர்ட்டும் உள்ளது இது இந்த பைப்பை தனித்துவமாக அடையாளம் கண்டுள்ளது ஆனால் ஒரு அமைப்பு செயலிழந்து போவது போல நாம் முன்பு விவாதித்த மற்றொரு விஷயத்தை நினைவில் கொள்க அது மறுதொடக்கம் செய்ய நீங்கள் ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரையும் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் தாமதமான நகலைத் தவிர்க்கவும் நீங்கள் உருவாக்கும் அந்த சீக்வென்ஸ் நம்பர் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை உறுதிப்படுத்த வேண்டும் இது முந்தைய இணைப்பிலிருந்து தடைசெய்யப்பட்ட பகுதியின் எந்த சீக்வென்ஸ் நம்பரையும் பயன்படுத்தவில்லை இது அதே சோர்ஸ் ஐபி சோர்ஸ் போர்ட் ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறது டெஸ்டினேசன் ஐபி டெஸ்டினேசன் போர்ட் ஜோடி எனவே அதனால்தான் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் சோர்ஸ் சீக்வென்ஸ் நம்பர் மற்றும் இந்த டெஸ்டினேசன் சீக்வென்ஸ் நம்பர் என்று சொல்லுங்கள் அவை இந்த தருக்க பைப்பை தனித்துவமாக அடையாளம் காணும் பகுதியாகும் எனவே டிசிபி அல்லது டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலில் டிசிபி வகையான டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலில் இந்த லாஜிக்கல் பைப்பை இந்த 6 டுபில்கள் சோர்ஸ் ஐபி சோர்ஸ் போர்ட் சோர்ஸ் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் டெஸ்டினேசன் ஐபி டெஸ்டினேசன் போர்ட் மற்றும் டெஸ்டினேசன் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் ஆகியவற்றின் உதவியுடன் அடையாளம் காண்கிறோம் இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்ளிகேஷனை எழுத பயனரை இயக்குவதற்கு சில கற்பனையான பழமையானவற்றைப் பார்ப்போம் எனவே விஷயம் என்னவென்றால் அப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டத்தில் டிரான்ஸ்போர்ட் லேயரையும் பின்னர் நெட்வொர்க் லேயரையும் பின்னர் புரோட்டோகால் ஸ்டேக்கின் கீழ் லேயரையும் செயல்படுத்துவதை நான் நினைவில் வைத்திருந்தால் இந்த பகுதி உங்கள் அப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளே செயல்படுத்தப்படுகிறது பயனர் இடத்தில் உங்கள் சொந்த அப்ளிகேஷனை எழுதலாம் இப்போது நீங்கள் ஒரு சேட் அப்ளிகேஷனை உருவாக்குகிறீர்கள் என்று உங்கள் விண்ணப்பம் சொன்னால் அந்த சேட் அப்ளிகேஷனில் நீங்கள் நெட்வொர்க்கில் டேட்டாவை அனுப்ப விரும்பினால் உங்கள் அப்ளிகேஷன் நேரடியாக டிரான்ஸ்போர்ட் லேயருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயருடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் அப்ரேட்டிங் சிஸ்டம் சில பழமையானவற்றை வழங்க வேண்டும் இதன் மூலம் உங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரை செயலில் வைக்க முடியும் பின்னர் டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் லேயர்க்கு அனுப்ப முடியும் அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் பொரோட்டோகால் லேயரின் பிற கீழ் லேயர்களால் எல்லாம் கவனிக்கப்படும் ஆனால் அப்ளிகேஷன் லேயரிலிருந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட சேவையை நீங்கள் கேட்க வேண்டும் இப்போது அந்த சேவையைப் பெறுவதற்கு முதலில் நாம் கற்றுக்கொண்ட பல்வேறு சேவைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு கற்பனையான டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலை வடிவமைக்க முயற்சிப்போம் அதன் பிறகு டிசிபி பொரோட்டோகாலை விரிவாகப் பார்ப்போம் எனவே டிசிபி ஐப் புரிந்துகொள்வது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் எனவே இந்த அனுமான பொரோட்டோகாலைப் பார்க்க இந்த அப்ளிகேஷனை ஒரு கிளையன்ட் சர்வரைப் பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம் எனவே எனக்கு ஒரு சர்வர் உள்ளது அந்த சர்வர் இணைப்பை ஏற்க தயாராக உள்ளது பின்னர் எனக்கு ஒரு கிளையண்ட் உள்ளது கிளையன்ட் சர்வருக்கு சில செய்திகளை அனுப்ப முடியும் தற்போதைக்கு ஒரு அனுமான பொரோட்டோகால்யைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அங்கு கிளையன்ட் சர்வரை ஹலோ சர்வர் போன்ற செய்தியாக அனுப்பும் சர்வர் அந்தச் செய்தியைக் கேட்டு நான் நன்றாக இருக்கிறேன் என்று ஒரு கிளையண்டிற்கு பதிலளிக்கும் எனவே அதைச் செய்ய சர்வர் செய்ய வேண்டியது சர்வர் முதலில் கேட்கும் நிலையில் இருக்க வேண்டும் இது என்ன கேட்கும் நிலை இங்குள்ள சர்வர் உள்வரும் இணைப்பிற்காகக் காத்திருக்கிறது ஏனென்றால் இயந்திரம் கேட்கும் நிலையில் இல்லாவிட்டால் நீங்கள் எதையாவது இணைக்க விரும்பினால் நீங்கள் ஒரு இணைப்பைத் தொடங்க முடியாது நீங்கள் ஒரு இணைப்பைத் தோராயமாக தொடங்க முடியாது உலகில் உள்ள எந்திரத்துடன் இணைப்பை ஏற்க இயந்திரம் தயாராக இருக்க வேண்டும் எனவே சர்வர் கேட்கும் நிலையில் உள்ளது என்று நீங்கள் கூறும்போதெல்லாம் நாங்கள் என்ன உறுதி செய்கிறோம் சில செய்திகளைக் கேட்க சர்வர் தயாராக இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் எனவே ஆரம்பத்தில் சர்வர் கேட்கும் நிலையில் உள்ளது பின்னர் எங்களிடம் இணைப்பு நிலைகள் உள்ளன எனவே அனுப்பும் கிளையண்டிலிருந்து இணைக்கும் நிலையில் சர்வர் மற்றும் கிளையண்ட் உள்ளது எனவே சர்வர்கேட்கும் நிலையில் உள்ளது இப்போது கிளையன்ட் பக்கத்திலிருந்து நீங்கள் ஒரு இணைப்பு அழைப்பை செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு இணைப்பு அழைப்பைச் செய்யும்போதெல்லாம் நீங்கள் உண்மையில் டிரான்ஸ்போர்ட் லேயரை ஒரு என்டு டு என்டு இணைப்பைத் தொடங்கும்படி கேட்கிறீர்கள் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் ஒரு இணைப்பைத் தொடங்கும் எனவே இது நாம் முன்பு கற்றுக்கொண்ட 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் போன்றது அது இணைப்பைத் தொடங்க 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் பயன்படுத்தும் இந்த இணைப்பு நிறுவப்பட்டதும் டேட்டாவை அனுப்ப உங்கள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அனுப்பும் செயல்பாட்டை அழைக்கலாம் டேட்டா தொடர்புடைய சர்வருக்கு அனுப்பலாம் இப்போது சர்வர் இந்தத் டேட்டாவைப் பெற்றவுடன் சர்வர் டிரான்ஸ்போர்ட் லேயரிலிருந்து டேட்டாவை ஏற்க வேண்டும் எனவே நீங்கள் முன்பு நினைவில் வைத்திருந்தால் டேட்டா போன்ற வரைபடம் வரும் மேலும் டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயரில் ரிசீவர் பஃப்பரில் காத்திருக்கும் அப்ளிகேஷனிலிருந்து நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃப்பரிலிருக்கும் டேட்டாவைப் பெற சில செயல்பாட்டு அழைப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவே அதற்காக இந்த பெறுதல் அழைப்பு எங்களிடம் உள்ளது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃப்பரிலிருந்து டேட்டாவைப் பெற சர்வரை பெறும் அழைப்பை செய்யும் இப்போது அந்த வழியில் நீங்கள் அந்த ஹலோ செய்தியை அனுப்பலாம் மற்றும் சர்வர் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லலாம் சர்வர் மீண்டும் அனுப்ப ஒரு சேவையை அனுப்பலாம் சர்வர் மீண்டும் அனுப்பலாம் டேட்டாவை அனுப்ப ஒரு அனுப்பும் அழைப்பை செய்யலாம் அந்த வழியில் இந்த அழைப்பு தொடரலாம் எனவே இந்த டேட்டா பரிமாற்றம் முடிந்ததும் இந்த குறிப்பிட்ட இணைப்பை துண்டிக்க துண்டிக்கும் செய்தியை அனுப்பவும் அல்லது செயல்பாட்டு அழைப்பை துண்டிக்கவும் இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால்இந்த இணைப்பு மற்றும் துண்டிக்கும் அழைப்பு ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயரில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயர் சேவைகளை இணைப்பு நிறுவப்பட விரும்பிகிறீர்கள் எனவே நீங்கள் அனுப்பும் அழைப்பு அல்லது பெறும் அழைப்பை மேற்கொள்ளும்போதெல்லாம் நீங்கள் இணைந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் அனுப்பும் அழைப்பு மற்றும் பெறும் அழைப்பைச் செய்வதற்கு முன்பு அமைப்பு ஏற்கனவே இணைப்பை நிறுவியிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே ஒரு இணைப்பைத் தொடங்க வேண்டும் இணைக்கப்பட்டால் நீங்கள் குறியீட்டை இந்த வழியில் எழுத வேண்டும் நான் சில சுடோகோடு எழுதுகிறேன் பின்னர் அனுப்புங்கள் அல்லது காத்திருங்கள் எனவே அது சென்டரின் பக்கத்தில் இருக்கிறதா இதேபோல் ரிசீவர் பக்கத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் அது இருக்கும் பின்னர் பெறுதல் அழைப்பு வேறு இணைப்புக்காக காத்திருங்கள் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் அனுப்ப அல்லது பெற ஒவ்வொரு முறையும் அழைக்க விரும்பினால் அமைப்பு இணைக்கப்பட்ட நிலையில் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே அமைப்பு மட்டுமே இணைக்கப்பட்ட நிலையில் இருந்தால் இந்த அனுப்புதல் அல்லது பெறும் செயல்பாட்டிற்கு மட்டுமே நாங்கள் அழைக்க முடியும் டிரான்ஸ்போர்ட் லேயர் பைப்பின் நிலையை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் முன்னர் வரையறுத்துள்ள லாஜிக்கல் பைப் இந்த குறிப்பிட்ட பழமையான இணைப்பு முக்கியமானது ஏனென்றால் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எனவே இணைப்பைத் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் அனுப்பும் அழைப்பைச் செய்தால் அந்த அழைப்பு சரியான அழைப்பு அல்ல எனவே ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு ஒரு ஸ்டேட்புல் பொரோட்டோகால் தேவை எனவே ஒரு ஸ்டேட்புல் பொரோட்டோகாலின் பொருள் என்ன ஒவ்வொரு இணைப்பிலும் நீங்கள் டேட்டாவை அனுப்பப் போகிற குறிப்பிட்ட பைப்பின் நிலை என்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் எனவே முதலில் நீங்கள் ஒரு இணைப்பைத் தொடங்க வேண்டும் எனவே அமைப்பு இணைப்பு நிலையில் உள்ளது நான் உங்களுக்கு வழங்கிய எடுத்துக்காட்டு கிளையன்ட் இணைப்பு நிலையில் உள்ளது சர்வர் கேட்கும் நிலையில் உள்ளது நீங்கள் ஒரு கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் அனுப்பியுள்ளீர்கள் மற்றும் கனெக்சன் ஒப்புதல் பெற்றுள்ளீர்கள் இரண்டும் நிறுவப்பட்ட நிலையில் உள்ளன நிறுவப்பட்ட நிலை என்பது இணைப்பு நிறுவப்பட்டிருப்பதைக் குறிக்கிறது பின்னர் நீங்கள் டேட்டாவை அனுப்பலாம் டேட்டாவைப் பெற சர்வர் ஒரு அழைப்பை மேற்கொள்ளலாம் அதன்பிறகு சில சர்வர் டேட்டா அனுப்ப விரும்பினாலும் கூட அழைப்பை அனுப்புங்கள் கிளையன்ட் பெறும் அழைப்பை மேற்கொள்ளலாம் இது முடிந்ததும் இந்த குறிப்பிட்ட கோரிக்கையைத் துண்டிக்க அழைப்பு செய்யலாம் எனவே அனுப்பப்பட்ட அழைப்பு மற்றும் பெறப்பட்ட அழைப்பைச் செய்வதற்கு முன் சர்வர் மற்றும் கிளையண்ட் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த முழு விஷயத்தையும் நாம் ஒரு ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடத்தின் வடிவத்தில் குறிப்பிடலாம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரின் முக்கியமான கருத்தாகும் அங்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் சேவைகளைப் பராமரிக்க விரும்பினால் உங்கள் பைப்பின் இந்த நிலையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் இது டிரான்ஸ்போர்ட் லேயரின் மேல் நீங்கள் வரையறுக்கும் லாஜிக்கல் பைப் ஆகும் எனவே செய்தியின் வரவேற்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்லிருந்து மற்றொரு ஸ்டேட்டிற்கு எவ்வாறு நகர்கிறீர்கள் என்பதை இந்த ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடம் உங்களுக்குக் கூறும் எனவே இந்த உதாரணத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் செயலற்ற நிலையில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு இணைப்பு அழைப்பைச் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு முறை அழைப்பு அழைத்தால் இந்த திடமான கோடு கிளையன்ட் பக்கமாகவும் இந்த புள்ளியிடப்பட்ட கோடு சர்வர் பக்கமாகவும் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு இணைப்பு அழைப்பைச் செய்துள்ளீர்கள் நீங்கள் இணைப்பு செய்தவுடன் அழைப்புகளைச் நீங்கள் ஒரு ஆக்டிவ் நிறுவியிருக்கிறீர்கள் ஆக்டிவ் நிறுவுதல் என்பது நீங்கள் இணைப்பைத் தொடங்கினீர்கள் இதேபோல் சர்வர் இணைப்பு கோரிக்கை செக்மெண்டைப் பெற்றுள்ளது எனவே சர்வர் இணைப்பு கோரிக்கை பிரிவைசெக்மெண்டைப் பெற்றதும் பேசிவ் ஸ்தாபன நிலையில் உள்ளது அதாவது இணைப்பு பழமையானதை இயக்க அவர்களுக்கு ஒரு இணைப்பு கோரிக்கை செய்தி கிடைத்துள்ளது அதாவது இது 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் அந்த 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் இயக்குகிறது இல்லையெனில் அது ஒப்புதலை அனுப்புகிறது மேலும் அது நிறுவப்பட்ட நிலைக்கு நகர்கிறது இதேபோல் கிளையன்ட் இணைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட செக்மெண்டைப் பெறும்போது இந்த இணைப்பு நிறுவப்பட்ட செக்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செக்மெண்ட் ஆகியவற்றைப் பெற்றது அது நிறுவப்பட்ட நிலைக்கு நகர்கிறது மற்றும் இந்த நிறுவப்பட்ட நிலையில் நீங்கள் நிறுவப்பட்ட நிலையில் இருக்கும்போதெல்லாம் டேட்டாவை அனுப்பத் தொடங்கலாம் இப்போது ஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர நீங்கள் விஷயங்களைத் துண்டித்து விட்டீர்கள் பின்னர் கிளையன்ட் துண்டிப்பு செய்தியைத் தொடங்கினால் கிளையன்ட்டை இணைக்கவும் கிளையன்ட் துண்டிக்கப்பட்ட இணைப்பை இயக்கிய பிறகு கிளையன்ட் அதை இயக்கியுள்ளார் எனவே துண்டிப்பு கோரிக்கை செக்மெண்டைப் பெற்றால் சர்வரின் பக்கம் சர்வர் இதேபோல் செயலில் துண்டிக்கப்படுகிறது எனவே அது பேசிவ் துண்டிப்புக்கு நகர்கிறது பின்னர் அது துண்டிக்கப்பட்ட இணைப்பை இயக்கியவுடன் ஒப்புதலை அனுப்புங்கள் சர்வர் செயலற்ற நிலைக்கு நகரும் இதேபோல் கிளையன்ட் சர்வரிலிருந்து இந்த துண்டிப்பு கோரிக்கையை அதன் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கும் போது அது செயலற்ற நிலைக்கு நகரும் எனவே இந்த வழியில் இந்த கிளையண்ட் இந்த இணைப்பை ஆதிகாலமாக இயக்குவதன் மூலம் அது நிறுவப்பட்ட நிலைக்கு நகர்கிறது சர்வர் நிறுவப்பட்ட நிலைக்கு நகர்கிறது மற்றும் நீங்கள் துண்டிக்கப்பட்ட இணைப்பை இயக்கி மீண்டும் செயலற்ற நிலைக்கு நகரும் சில செய்திகளை அனுப்புவதன் மூலமோ அல்லது சில செய்திகளைப் பெறுவதன் மூலமோ இந்த நிலை மாற்றங்கள் தொடங்கப்படுவதையும் நீங்கள் சரியான நிலையில் இருக்கும்போதெல்லாம் மேலதிக பணிகளைச் செய்ய மட்டுமே அனுமதிக்கப்படுவதையும் இங்கே காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் நிறுவப்பட்ட நிலையில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் அனுப்புதல் மற்றும் பெறும் அழைப்பை மட்டுமே இயக்க முடியும் இல்லையெனில் அதைச் செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை சரி எனவே இது சர்வர்ப் பக்கமாகும் இது நாம் விவாதித்த கிளையன்ட் பக்கமாகும் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயரின் சூழலில் இப்போது வரை இந்த செக்மெண்ட் பாக்கெட் பிரேம் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்துகிறேன் இது ஒரு நெட்வொர்க் பாக்கெட் இணைப்பைக் குறிக்கிறது ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக நாம் ஒரு வேறுபாட்டைச் செய்கிறோம் செக்மெண்ட் பிரேம் மற்றும் பாக்கெட்டுகளுக்கு இடையில் பொதுவாக டிரான்ஸ்போர்ட் லேயரில் நீங்கள் எதைப் பெறுகிறீர்களோ அது ஒரு செக்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது செக்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள கருத்து இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒரு பகுதியைப் பெற்ற பிறகு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட் ஹேட்டரைச் சேர்த்து அதை நெட்வொர்க் லேயராக இருக்கும் கீழ் லேயர்க்கு அனுப்பவும் எனவே நீங்கள் நெட்வொர்க் லேயருக்கு அனுப்பும் இந்த முழு விஷயமும் இது நெட்வொர்க் லேயர் பேலோடு எனவும் நெட்வொர்க் லேயரில் இதை ஒரு பாக்கெட் என்று அழைக்கிறோம் எனவே பாக்கெட் என்ற சொல் பொதுவாக நெட்வொர்க் லேயரில் உள்ள பழமையானதைக் குறிக்கப் பயன்படுகிறது இதன் மூலம் நீங்கள் பாக்கெட் ஹேட்டரை ஏற்றுக்கொண்டு இந்த முழு விஷயத்தையும் டேட்டா லிங்க் லேயர்க்கு அனுப்புகிறீர்கள் டேட்டா லிங்க் லேயரில் நெட்வொர்க் லேயரிலிருந்து நீங்கள் பெறும் இந்த முழு விஷயமும் ஒரு ஃபிரேம் என அழைக்கப்படுகிறது எனவே இது ஃபிரேம் பேலோடு ஆகும் டேட்டா லிங்க் லேயரில் பிரேம் பேலோடோடு பிரேம் ஹேட்டரைச் சேர்த்து பரிமாற்றத்திற்காக பிஷிக்கல் லேயர்க்கு அனுப்புகிறீர்கள் எனவே இது டிரான்ஸ்போர்ட் லேயரில் பயன்படுத்தப்படும் செக்மெண்ட் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயரில் டேட்டாவை நாம் செக்மெண்ட் என்று அழைக்கிறோம் நெட்வொர்க் லேயரில் டேட்டாவை நாம் பாக்கெட் என்று அழைக்கிறோம் அல்லது யுடிபில் அதை டேட்டாகிராமாக அழைக்கிறோம் பின்னர் டேட்டா லிங்க் லேயரில் அதை ஒரு ஃபிரேம் என அழைக்கிறோம் இப்போது வரை நீங்கள் இந்த வார்த்தையை ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தியுள்ளீர்கள் ஏனென்றால் இந்த சொற்கள் உங்களுக்கு வரையறுக்கப்படவில்லை ஆனால் இப்போது நாம் பொரோட்டோகால் லேயரின் ஒரு குறிப்பிட்ட லேயரில் இருக்கும் போதெல்லாம் இந்த சொற்களைப் பயன்படுத்துவோம் ஃபுலோக் கட்டுப்பாட்டின் சூழலில் பிரேம் மற்றும் செக்மெண்ட் என்ற வார்த்தையை நான் மாறி மாறிப் பயன்படுத்தினேன் ஏனென்றால் இந்த ஃபுலோக் கட்டுப்பாட்டு கருத்து டிரான்ஸ்போர்ட் லேயரிலும் டேட்டா லிங்க் லேயரிலும் உள்ளது என்பதை நாங்கள் கண்டோம் எனவே ஃபுலோக் கட்டுப்பாடுகள் பிரிவின் மேல் செயல்படுத்தப்படுகின்றன அதே போல் அது பிரேம்களின் மேல் செயல்படுத்தப்படுகிறது எனவே அங்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது ஆனால் மற்ற பழமையானவர்கள் இந்த சரியான சொல்லைப் பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இப்போது நாம் கற்றுக்கொண்ட அனைத்து சேவைகளை இணைப்பதன் மூலம் இந்த முழு டிரான்ஸ்போர்ட் லேயர் செயல்முறை ஃபுலோவையும் பார்ப்போம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டை கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த இணைப்பு ஸ்தாபனம் ஆரம்ப சீக்வென்ஸ் எண்ணைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு இணைப்பைத் தொடங்குகிறது நீங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் எண்ணைத் தேர்ந்தெடுக்கும்போதெல்லாம் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் எண் அதே சோர்ஸ் IP சோர்ஸ் போர்ட் டெஸ்டினேசன் IP டெஸ்டினேசன் போர்ட் ஜோடி ஆகியவற்றுக்கு இடையேயான முந்தைய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதிக்குள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் யுனிக்ஸ் விதிமுறைகளில் சாக்கெட் என்று பொதுவாக அழைக்கும் இந்த முடிவுக்கு இறுதி வகையை அடையாளம் காண்பதற்கான ஒரு பகுதியாக சீக்வென்ஸ் எண்ணை நாங்கள் சேர்க்கிறோம் பின்னர் ஒரு சாக்கெட்டின் மேல் செயல்முறைத் திட்டம் எவ்வாறு செய்கிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே இதே லாஜிக்கல் பைப் ஒரு சாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது 6 டுபில்கள் சோர்ஸ் IP சோர்ஸ் போர்ட்டும் சோர்ஸ் ஆரம்ப சீக்வென்ஸ் எண் டெஸ்டினேசன் IP டெஸ்டினேசன் போர்ட் மற்றும் டெஸ்டினேசன் ஆரம்ப சீக்வென்ஸ் எண் பின்னர் ஃபுலோ கன்ட்ரோல் மற்றும் ரிலையபில் வருகிறது நீங்கள் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் எண்ணை அமைத்தவுடன் உங்கள் எஆர்கியு பொரோட்டோகால்களின் உதவியுடன் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபில்டியை உறுதிப்படுத்த அந்த ஆரம்ப சீக்வென்ஸ் எண் மேலும் பயன்படுத்தப்படும் எனவே இந்த ARQ பொரோட்டோகால்கள் இது ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபில்டியை உறுதிசெய்கிறது எனவே சென்டர் ரிசீவரின் வீதத்தை விட அதிக விகிதத்தில் டேட்டாவை அனுப்ப மாட்டார் அத்துடன் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வருங்காலத்தில் சென்டர் விகிதம் நெட்வொர்க் ஆதரிக்கப்படுகிற விகிதம் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டோம் அதாவது கஞ்ஜசன் வீதம் மற்றும் பெறுதல் வீதம் பின்னர் சீக்வென்ஸ் எண்கள் அவை ஒரு பைட் சீக்வென்ஸ் எண்ணுக்கு ஒவ்வொரு பைட்டையும் தனித்தனியாக அடையாளம் காண பயன்படுகின்றன அல்லது பிழைத்திருத்த அளவு பாக்கெட்டுகளுடன் பாக்கெட் சீக்வென்ஸ் எண்ணுடன் ஒரு பொரோட்டோகாலை வடிவமைக்கிறீர்கள் என்றால் இது இந்த சீக்வென்ஸ் எண் தனித்தனியாக ஒரு பாக்கெட் மற்றும் இழப்பை அடையாளம் காணும் தகவல்தொடர்பு பகுதி இது அடிப்படையிலான ஃபுலோ கட்டுப்பாட்டு பொறிமுறையில் ஃபுலோ அடிப்படையிலான கட்டுப்பாட்டு பொறிமுறையில் மறுபரிமாற்றம் மூலம் கையாளப்படுகிறது எனவே அதே இணைப்பின் மூலம் பாக்கெட்டை மீண்டும் அனுப்ப நீங்கள் மறுபரிசீலனை செய்கிறீர்கள் பின்னர் கஞ்ஜசனைக் கண்டறிந்ததும் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறையானது பரிமாற்ற வீதத்தைக் குறைக்கிறது எனவே நான் எழுதுகிற எஸ்ரேட் சென்டரின் வீதம் நெட்வொர்க் வீதத்திற்கும் உங்கள் ரிசீவர் வீதத்திற்கும் குறைவானதாக உள்ளது எனவே இந்த ரிசீவர் வீதம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒப்புதலுடனும் விளம்பரப்படுத்தப்படும் ஒன்று இந்த நெட்வொர்க் வீதத்தின் யோசனை என்னவென்றால்ரிசீவரால் ஒரே நேரத்தில் செயல்திறன் மற்றும் இலவசம் இரண்டையும் உறுதிசெய்ய நீங்கள் இதை AIMD நெறிமுறை சேர்க்கை அதிகரிப்பு பெருக்கல் குறைவு நெறிமுறையைப் பயன்படுத்துகிறீர்கள் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை AIMD நெறிமுறையின் இந்த உதவியுடன் நீங்கள் படிப்படியாக விகிதத்தை அதிகரிக்கிறீர்கள் மேலும் இந்த விகிதம் ரிசீவர் வீதத்தை எட்டும்போது நிறைவு பெறும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே சரியான வரைபடத்தை வரைய முயற்சிக்கிறேன் இதன் மூலம் நீங்கள் புரிந்துகொள்ள விஷயங்கள் எளிதாகின்றன எனவே நேரத்தை பொறுத்து ஆரம்பத்தில் அதிகரிக்கிறீர்கள் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறைக்கு சென்டர் விகிதத்தை நான் திட்டமிடுகிறேன் எனவே ஆரம்பத்தில் இது சென்டரின் வீதத்தை அதிகரிக்கும் எனவே ஒரு முறை எனது சூத்திரம் என்னவென்றால் சென்டர் வீதம் குறைந்தபட்ச நெட்வொர்க் வீதம் மற்றும் ரிசீவர் வீதத்திற்கு சமம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் நெட்வொர்க் வீதத்தை மிகக் குறைந்த விகிதத்துடன் தொடங்க 1kbps படிப்படியாக அதை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் எனவே நீங்கள் அதை அதிகரிக்கும்போதெல்லாம் குறைந்தபட்சம் நெட்வொர்க் வீதமாக மாறுகிறது அதற்குப் பிறகு நெட்வொர்க் வீதம் ரிசீவர் வீதத்தை விட அதிகமாக இருக்கும்போது அது இங்கே நிறைவுற்றதாகிவிடும் எனவே இது எனது ரிசீவர் விளம்பரப்படுத்தப்பட்ட வீதமாகும் எனவே அதற்குப் பிறகு நீங்கள் ஒரு பாக்கெட் இழப்பை அனுபவித்தால் நீங்கள் இங்கே ஒரு பாக்கெட் இழப்பை சந்திக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு பாக்கெட் இழப்பை சந்தித்தவுடன் இந்த AIMD கருத்து சேர்க்கை அதிகரிப்பு பெருக்கல் குறைப்பு கருத்தை மீண்டும் வீதத்தைக் குறைத்து மீண்டும் படிப்படியாகத் தொடங்கவும் நெட்வொர்க் வீதத்தை அதிகரிக்கவும் இந்த கட்டத்தில் ரிசீவர் வேறுபட்ட விகிதத்தை விளம்பரப்படுத்தினால் அது இங்கே நிறைவுற்றதாகிவிடும் அதன் பிறகு நெட்வொர்க் மீண்டும் நன்றாக விளம்பரப்படுத்தினால் அது மீண்டும் அதிக விகிதத்தை ஆதரிக்க முடியும் நீங்கள் அதை நெட்வொர்க் வீதத்தின் அடிப்படையில் அதிகரிக்கத் தொடங்கினால் அது இங்கே நிறைவு பெறும் ரிசீவரின் அடிப்படையில் விகிதம் பின்னர் அது மீண்டும் அதிகரிக்கிறது மற்றும் சிறிது நேரம் ஒரு பாக்கெட் இழப்பைக் கண்டறிவதன் மூலம் இழப்பின் உதவியுடன் கஞ்ஜசன் கண்டறிதல் இருந்தால் நீங்கள் மீண்டும் விகிதத்தை கைவிடுகிறீர்கள் எனவே அந்த வகையில் சென்டரின் விகிதம் ஒரு போக்குவரத்து லேயரில் படிப்படியாக அதிகரிக்கிறது மேலும் கஞ்ஜசனையும் ஃபுலோ கட்டுப்பாட்டையும் ஒரே நேரத்தில் கையாள இது உதவுகிறது எனவே இது ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறை மற்றும் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் ஒன்றாக இணைக்கப்படுவதை இங்கே காணலாம் எனவே இந்த கஞ்ஜசனை கண்டுபிடிக்க கஞ்ஜசன் கன்ட்ரோல் அனுப்பும் வீதம் மிகவும் குறையும் அதை என்டு டு என்டு டேட்டா விநியோக செயல்திறனை அதிகரிக்கிறது எனவே இந்த விகிதத்தின் அடிப்படை மாறும் வகையில் நீங்கள் டேட்டாவை அனுப்பத் தொடங்குகிறீர்கள் டேட்டாவைப் பெறுவதற்கான மற்றொரு முனை ஒப்புதலை திருப்பி அனுப்புகிறது அதன்படி அதை செயலாக்கும் மேலும் டேட்டா பரிமாற்றம் முடிந்தவுடன் இணைப்பை மூட விரும்பினால் டேட்டா பரிமாற்றம் முடிந்ததும் இணைப்பை மூடும் இந்த இணைப்பு மூடலை நீங்கள் இயக்குகிறீர்கள் ஒத்திசைவற்ற மூடல் நல்லது என்றாலும் ஒத்திசைவற்ற மூடல் நம்பமுடியாத சேனலுடன் விநியோகிக்கப்பட்ட அமைப்பில் செயல்படுத்த முடியாது என்பதை நாம் முன்பே பார்த்தோம் எனவே காலக்கெடுவுடன் ஒத்திசைவான மூடுதலுடன் செல்கிறோம் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயரின் அடிப்படை சேவைகளை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இருந்து நெட்வொர்க்கில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் விவரங்களில் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அல்லது டிசிபி பொரோட்டோகாலைப் பார்ப்போம் எனவேசுமார் 80 சதவீத டிரான்ஸ்போர்ட் உலகளாவிய இணையத்தில் இந்த டிசிபி பொரோட்டோகால்களைப் பயன்படுத்துகிறது எனவே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகால் விவரங்களில் டிசிபி பொரோட்டோகாலைப் பார்ப்போம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி